இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் கடந்த சொற்பொழிவில் interaction diagrams பற்றி விவாதித்தோம் இரண்டு முக்கிய வகையான interaction diagrams உள்ளன அவை sequence diagram மற்றும் collaboration diagram ஆகும் use caseஐச் செயல்படுத்தும்போது objectகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை sequence diagram சொல்கிறது எந்தவொரு வடிவமைப்பு செயல்முறையிலும் sequence diagram மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் நாம் கூறினோம் அதன் பங்கு என்னவென்றால் எந்த class களில் எந்த method கள் உள்ளன என்பதை அடையாளம் காண இது உதவுகிறது இதை நாம் method population in the classes என அழைக்கிறோம் வடிவமைப்பு செயல்முறையுடன் தொடங்குவதற்கு நம்மிடம் இருக்கும் classகளை நாம் அடையாளம் காண்கிறோம் பின்னர் methodகளை அடையாளம் காண்கிறோம் பின்னர் attributeகளை அடையாளம் காண்கிறோம் எனவே எந்த classகள் எந்த methodகளை ஆதரிக்க வேண்டும் என்பதை அடையாளம் காண்பதில் sequence diagram ன் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது collaboration diagram தானாக ஒரு sequence diagramமில் இருந்து பெறப்படுவதைக் கண்டோம் பெரும்பாலான கருவிகளானவை ஒரு பொத்தானை அழுத்தினால் collaboration diagramமைக் காண்பிக்கும் collaboration diagram ன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் இது வெவ்வேறு classகளுக்கு இடையிலான தொடர்பு உறவைக் காட்டுகிறது இப்போது sequence diagramமின் அடிப்படையில் ஒரு methodக்கான codeடையும் எழுதலாம் என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் ஒரு method அழைக்கப்படும் போது கிளாஸ் என்ன செய்யவேண்டும் என்பதயும் அறிவோம் இந்த method தன்னைத்தானே அழைக்கலாம் அல்லது மற்றொரு methodடையும் சில argumentகளையும் அழைக்கலாம் ஆகையால் சில codeடுகள் வெவ்வேறு classகளுக்கு உருவாக்கப்படுகின்றன அதாவது ஒவ்வொரு classற்கும் method prototypeகள் உருவாக்கப்படுவது மட்டுமல்லாமல் skeleton codeடும் உருவாக்கப்படும் முறையும் கூட இன்றியமையாதது இப்போது ஒரு சிறிய பயிற்சியின் மூலம் அதைச் செய்வோம் இங்கு ஒரு வரைபடத்தால் codeடை உருவாக்க முடியும் ஏனெனில் இது மிகவும் எளிது இதை கீழே உள்ள sequence diagramமில் பார்ப்போம் sequence diagramமில் பங்கேற்கும் மூன்று objectகள் உள்ளன method m1 முதலில் class A ன் object a இல் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் அது create ஐ செயல்படுத்துகிறது இது class Bயில் உருவாக்கத்தைத் தூண்டுகிறது மற்றும் anonymous object இங்கே உருவாக்கப்படுகிறது பின்னர் இது class Bன் anonymous objectன் மீது doA method ஐ அர்க்கியூமென்ட்டுடன் c என அழைக்கப்படுகிறது c என்கிற ஆப்ஜெக்ட் உருவாக்கப்பட்டு பின்னர் அது class Aன் doB method ஐ c எனும் argument உடன் அழைக்கிறது எனவே வெவ்வேறு classகளுக்கான methodகள் என்னவாக இருக்கும் மேலும் நாம் சில codeடுகளை இங்கே எழுதலாம் M1 என்பது ஒரு classன் ஒரு method என்பதை நாம் அறிவோம் doA என்பது நிச்சயமாக class Bன் ஒரு method ஆகும் இது class Cயிற்காக உருவாக்கப்பட்டது இப்போது கேள்வி என்னவென்றால் class B க்கான codeடை எழுதலாமா எனவே அது doA Method ஆகவே class B இன் ஒரு objectடை argumentடாக எடுத்துக் கொள்ளும் doA method ஐ நாம் அறிவோம் பின்னர் அந்த methodக்குள் அது class C ஐ உருவாக்கும் எனவே இது ஜாவாவின் new ஆபரேட்டரை class C க்கு அழைக்கும் பின்னர் class A இன் doB method அழைக்கும் எனவே ஒரு codeடை நேர்த்தியாக எழுதினால் நமக்கு class B இருக்கும் பின்னர் அதற்கு doA method இருக்கும் அது ஒரு flag integer ஐ return செய்கிறது முதலில் அது ஒரு objectடை உருவாக்குகிறது உருவாக்கப்பட்ட object ன் பெயர் சிறிய c doB method c என்கிற parameter உடன் அழைக்கிறது பின்னர் அது ஒரு flag ஐ ரிட்டர்ன் செய்கிறது எனவே sequence diagramமின் அடிப்படையில் நாம் methodகளை விரிவுபடுத்த முடியாது ஆனால் வெவ்வேறு methodகளுக்கான சில skeletal code ஐ உருவாக்கலாம் இப்போது state machine வரைபடத்தைப் பார்ப்போம் ஒவ்வொரு ப்ராப்ளமிலும் வடிவத்தில் காட்டுகிறோம் சில codeடுகளை உருவாக்க state machine நமக்கு உதவுகிறது ஏனென்றால் வடிவமைப்பை நாம் செய்தவுடன் நமக்காக சில codeடுகளை எழுத வேண்டும் என்பதே நம் யோசனை பெரும்பாலான case tools அதைச் செய்கின்றன case tools நிறைய codeகளை உருவாக்குகின்றன மேலும் சில codeடுகளை நாம் நிரப்ப வேண்டும் மேலும் codeடை உருவாக்க interaction diagrams எவ்வாறு நமக்கு உதவுகின்றன என்பதைக் கண்டோம் இப்போது ஸ்டேட் மெஷின் வரைபடத்தைப் பார்ப்போம் சில classகள் குறிப்பிடத்தக்க stateகளைக் கொண்டிருந்தால் நாம் state machine வரைபடத்தை உருவாக்க முடியும அதே நேரத்தில் அந்த classற்கான codeடு உருவாக்கப்படும் state machine வரைபடத்தின் முக்கிய அம்சங்களை நாம் காண்போம் மேலும் ஒரு state machine வரைபடம் உருவாக்கக்கூடிய codeடையும் பார்ப்போம் 0 இல் அழைக்கப்படும் ஸ்டேட் மெஷின் டயக்ராம் அமைப்புகள் மற்றும் பல பயன்பாடுகளில் ஆப்ஜக்ட் ஒரியெண்ட்யேஷனில் இதைப் பயன்படுத்தினால் அது இரண்டு முக்கியப் பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகிறது Finite State Machine என அழைக்கப்படுகிறது அதாவது ஸ்டேட்களின் எண்ணிக்கை 100 களாகவும் 1000 களாகவும் ஆகிறது மேலும் ஒரு பக்கத்தில் அல்லது ஒரு திரையில் இதை வரைவது மிகவும் கடினம் இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் state machine ஒரு தொடர்ச்சியான வரைபடம் மட்டுமே stateகள் ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தப்படுகின்றன நமக்கு ஒரே நேரத்தில் கன்கரண்ட் ஸ்டேட்கள் இல்லை state chart diagram இந்த இரண்டு அடிப்படை பிராப்ளம்களைக் கொண்டுள்ளது இது ஒரு நேர்த்தியான முறை மேலும் UML என்பது state chart diagramமைப் பயன்படுத்துகிறது மற்றும் அதை state machine வரைபடம் என்று அழைக்கிறது பைனைட் ஸ்டேட் மெஷினின் முக்கிய மேம்பாடுகள் என்னவென்றால் அவை hierarchical states ஆகும் ஒரு finite state machine என்பது ஒரு flat state machine ஆகும் நாம் ஒரு FSM வரைந்தால் இதை இரண்டு stateகளாகக் கொடுப்போம் பின்னர் சில மாற்றங்களைத் தருவோம் இது states S1 S2 கொண்ட ஒரு flat state machine ஆகும் பின்னர் சில நிகழ்வுகளின் அடிப்படையில் சில மாற்றங்கள் பெறுகிகின்றன மேலும் e1 நிகழ்த்தப்படும் சில செயல்கள் e2 வில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் ஒரு state chart diagramமில் நம்மிடம் hierarchical stateகள் உள்ளன இங்கே ஒரு state மேலும் சில stateகள் உருவாக்கலாம் எனவே இந்த state machine உயர்மட்டத்தில் இருந்தாலும் இதிலுள்ள அனைத்து stateகளையும் நாம் பார்க்க முடியும் எனவே ஒரு hierarchy இருந்தால் அதன் இரண்டாம் நிலையில் இருக்கும் ஸ்டேடில் இருந்து பார்த்தால் அதிலும் ஒரு state machine இருக்கலாம் ஸ்டேட் எக்ஸ்ப்ளோஷன் அதிகரிக்கப்படும் போது ஸ்டேட்டின் செயல்திறன் மிகவும் சிக்கலானதாகிறது stateகளின் எண்ணிக்கை ஸ்டேட் வேரியபில்களால் அதிவேகமாக அதிகரித்தன ஸ்டேட் வேரியபிலுடன் ஸ்டேட்கள் எவ்வாறு அதிவேகமாக அதிகரிக்கின்றன என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் ஆனால் இங்கே சில எண்ணிக்கையிலான stateகள் மற்றும் மாற்றங்களைக் கொண்ட மிக எளிய வரைபடத்தைக் கொண்டிருப்பதன் மூலம் ஸ்டேட் எக்ஸ்ப்ளோஷன் சிக்கலை நாம் தீர்க்கிறோம் பின்னர் நாம் சுருக்க வழிமுறையைப் பயன்படுத்துகிறோம் மென்பொருள் பொறியியல் குறித்த நம் கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் விஷயங்கள் மிகவும் சிக்கலானதாக மாறும் இடங்களில் அதைக் கையாள சுருக்கம் அல்லது சிதைவைப் பயன்படுத்துகிறோம் இங்கே நாம் சுருக்க பொறிமுறையைப் இருக்க முடியும் என்பதைப் பார்ப்போம்

முதலில் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் மற்றும் ஒரு FSMஇல் உள்ள ஸ்டேட் எக்ஸ்ப்ளோஷன் சிக்கலைப் புரிந்துகொள்வோம் இந்த Robot இயக்கங்களை உருவாக்க முடியும் இது முதல் ஸ்டேட் வேரியபிள் ஆகும் Robot modelling செய்வதில் stateகளின் எண்ணிக்கையை கணக்கிட முயற்சிப்போம் Robot இயக்கத்தை இயக்கவோ அல்லது முடக்கவோ ஒரு switch இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இயக்கம் இயங்கினால் Robot நகர முடியும் இயக்கம் கூட முடக்கப்படலாம் எனவே இதன் ஸ்டேட் இருக்கலாம் இப்போது திசை எனப்படும் மற்றொரு ஸ்டேட் வேரியபிள் உள்ளது இதன் திசை முன்னோக்கி பின்தங்கிய இடது மற்றும் வலது திசைகளைக் குறிக்கலாம் எனவே இந்த திசை எனும் ஸ்டேட் வேரியபிள் 4 வெவ்வேறு மதிப்புகளாகிய 4 ஸ்டேட்களைக் கொள்ளலாம் எனவே இதன் அடிப்படையில் Robot மூவ்மென்ட் on மற்றும் மூவ்மென்ட் off ஆகிய ஸ்டேட்கள் உள்ளன இந்த இரண்டாவது ஸ்டேட் வேரியபிள் மூலம் நமக்கு 8 ஸ்டேட்கள் கிடைத்துள்ளன அவை robot movement on with direction forward robot movement on with direction backward robot movement on with direction left robot movement on with direction rightமற்றும் அதேபோல் robot movement off with forward backward மற்றும் பிறவாகும் இப்போது அது சில ஸ்டேட்களாக வளரலாம் அதாவது இடது கை கீழே உயர்த்தபடுதல் மற்றும் வலது கை கீழே உயர்த்தபடுதலாக இருக்கக்கூடும் இதேபோல் தலையை நேராக அல்லது இடதுபுறமாக வலதுபுறமாக திருப்புதல் ஹெட் லைட்டை ஆன் மற்றும் ஆஃப் செய்தல் மற்றும் இடதுபுறம் வலதுபுறம் அல்லது நேராக திரும்புதல் ஆகிவற்றைக் கொள்ளலாம் எனவே அந்த Robot நேராக முன்னேறலாம் அல்லது இடது அல்லது வலது பக்கம் திரும்பலாம் எனவே இந்த Robot வை மாடல் செய்ய எத்தனை stateகள் ஒரு எளிய finite state machine மாடலில் நமக்குத் தேவை நமக்கு 2 4 2 2 3 2 2384 ஸ்டேட்கள் தேவைப்படும் எனவே இது 8 16 32 96 192 மற்றும் 384 ஆக மாறுகிறது எனவே இதை மாடலாக வடிவமைக்கத் திறமையாகக் கற்பனை செய்து பாருங்கள் அதில் 384 ஸ்டேட்கள் உள்ளன நாம் ஒரு மாதத்தில் இதன் நடத்தையைப் புரிந்துகொள்ள முயற்சித்தாலும் அது முடியாது ஏனென்றால் அது மிகவும் சிக்கலானதாகிறது ஆனால் ஸ்டேட் சார்ட் நொட்டேஷனைப் பயன்படுத்தி Robotவிற்கான ஸ்டேட் மெஷினை வெளிப்படுத்துவதற்கு மிக எளிய வரைபடத்தை நாம் வரையலாம் ஏனென்றால் நாம் ஒரே நேரத்தில் பல ஸ்டேட்களைப் பயன்படுத்துவதால் ஸ்டேட்களின் எண்ணிக்கைக் பெரிதாகக் குறையும் இப்போது ஸ்டேட் சார்டின் ஆகும் இதில் மூவ்மென்ட் on மற்றும் மூவ்மென்ட் off ஆகிய ஸ்டேட்கள் உள்ளன மேலும் நாம் இதன் இயக்கத்தை முன்னோக்கி மற்றும் பின்தங்கிய நிலைக்கு அமைக்கலாம் இதேபோல் நாம் இடது கையை உயர்த்துதல் மற்றும் தாழ்த்துதல் ஆகிய ஸ்டேட்களை அமைக்கலாம் ஸ்டேட் மெஷின்கள் ஒரே நேரத்தில் மாறுவதை நாம் ஸ்டேட் வேரியபிள்ஸ் மூலம் கன்கரன்ட் ஸ்டேட்டில் காணலாம் மற்றொன்றாகிய ஹயரார்க்கி வரலாற்று நிலை ஒளிபரப்பு செய்தி ஸ்டேட் நுழைவு நடவடிக்கைகள் ஸ்டேட் வெளியேற்றம் போன்ற வேறு சில அம்சங்கள் உள்ளன இந்த பாகங்கள் இந்த விரிவுரையில் விவாதிக்கப் பட மாட்டாது எனவே ஸ்டேட் வரைபடத்தை e2 நிகழ்ந்தாலும் நிபந்தனை உண்மையைக் குறிக்காவிட்டால் டிரான்சிஷன் ஏற்படாது இப்போது இந்த கேள்விக்கு விடை காண்போம் ஸ்டேட் மெஷின் ரெப்ரெசென்ட்டேஷனை டெவெலப் செய்கிறோம் அதில் FSM அல்லது ஸ்டேட் சார்ட் கொடுக்கப்படும்போது அதிலிருந்து கிளாஸிற்கான ஆகும்

எனவே இதன் பொருள் என்னவென்றால் நம்மிடம் C என்கிற சுவிட்ச் மூலம் செயல்படுத்தலாம் இது போன்ற ஒரு codeடை முதல் அணுகுமுறையில் பெறுகிறோம் ஒரு FSM ஐக் கொடுத்தால் நாம் இதனை எளிமையாக வரையவும் உருவாக்கவும் செய்யலாம் இந்த கோட் பற்றி இந்த விரிவுரையில் பார்க்கப் போவது இல்லை எனவே 3 முக்கிய வழிகள் உள்ளன அவை குளோபல் வேரியபில் ஸ்விட்ச் மற்றும் ஈவென்ட் டைப் ஆகும் டப்லி நெஸ்டெட் ஸ்விட்ச் இன் எ லூப்பில்

அவற்றைப் பற்றி இங்கு விவாதிக்கப் போவதில்லை முதலில் டப்லி நெஸ்டெட் ஸ்விட்ச் ஆகலாம் எனவே இது ஒரு எளிய மாற்றமாகும் நாம் state machine ஐப் பார்ப்போம் அது இங்கே எழுதப் பயன்படும் ஸ்டேட் வெரியபில் ஆகும் மேலும் இது S2 ஆக இருந்தால் e2 வைப் பொறுத்தே அது மாறும் மேலும் அது S2 என்றால் அது e2 ஐ அடிப்படையாகக் கொண்டு மாறுகிறது மற்றும் அவற்றின் state S2 S3 மற்றும் S3 இல் இது S1க்கு மாறும் எனவே இது எளிய கோட் மற்றும் ஸ்டேட் டேபிளைக் கொண்டு எளிமையாக விளங்குவதைக் காணலாம் எனவே இங்கே டப்லி நெஸ்டெட் ஸ்விட்ச் கொள்ளவதென்பது ஸ்டேட்டைப் பொறுத்ததாகும்

ஸ்டேட் டேபிள் ஆக இருக்கும்போது e1 ஏற்படலாம் எனவே e1 e2 க்கு அடிப்படையில் எந்த ஆக்ஷனும் என்னவாக இருக்கும் எனவே எப்பொழுதெல்லாம் ஒரு ஸ்டேட் மற்றும் ஸ்டேட் டேபிளளைப் பார்த்து அதைப் பொறுத்து அடுத்த ஸ்டேட்டை அமைத்து பின்னர் ஆக்ஷனைச் செயல்படுத்துகிறோமோ அப்போது ப்ரோக்ராம் எளிமையானதாகவும் நேரானதாகவும் இருக்கும் எனவே இந்த விரிவுரையின் முடிவில் நாம் இருக்கிறோம்